இந்த தொகுதியில் ஆண்டனாவை வடிவமைப்பதற்கான கம்ப்யூடேஷனல் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் இன் சில பயன்பாடுகள் பற்றியும் அவற்றின் மின் மறுப்பை பற்றியும் மற்றும் எப்படி அவை ரேடியேட் செய்கின்றன என்பது பற்றியும் பார்க்கப் போகிறோம் ஒரு மாற்றுப்பாதையில் தொடங்கப் போகிறோம் நேரான பாதை என்னவென்றால் மின்சாரம் I கொடுக்கப்பட்டால் E மற்றும் H ஐ கணக்கிட முடியும் இதை நாம் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளில் இருந்து தெரிந்துகொண்டோம் J அல்லது M காந்த மின்னோட்டம் கொடுக்கப்பட்டால் இந்த மின்புலம் E மற்றும் H ஐ கணக்கிட முடியும் இந்த மின்னோட்டங்களிலிருந்து நீங்கள் சிலவற்றை இடையிலேயே கணக்கிட முடியும் இது மற்றுமொரு வழியாகும் இவை காந்த மற்றும் மின் வெக்டர் பொட்டன்ஷியல் ஆகும் இவற்றிலிருந்து E மற்றும் H கணக்கிடலாம் நமக்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன இது வந்து முதல் வழி இது இரண்டாம் முறை தொடக்கமும் முடிவும் இரண்டு வழிகளிலும் ஒன்றுதான் ஆனால் இடைப்பட்ட செயல்முறைகள் வித்தியாசமானவை மற்றும் ஆண்டனா ப்ராப்ளம்களில் பொதுவாக இது சரியாக இருக்கும் இரண்டாவது வழி எளிமையானதும் கூட நமது ஸ்கேட்டரிங் ப்ராப்ளத்தில் இதுவரைக்கும் நாம் இந்த A வெக்டரை பார்க்கவில்லை நீங்கள் கூட இந்த ஸ்கேட்டரிங் ப்ராப்ளத்தை A வெக்டரின் வழியாக வடிவமைக்கலாம் அடிப்படையான நான்கு மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இன்னும் இந்த வெக்டர் பொட்டென்ஷியல்களை பார்க்கவில்லை நாம் தற்போது அவற்றை அறிமுகம் செய்து கொள்கிறோம் சரியா அடுத்து எளிமையான ஆண்டனா ஆகிய ஹெர்ட்ஸ் டைபோல் பற்றி பார்க்கலாம் இறுதியில் கடினமான ஆண்டென்னாக்களைப் பற்றி பார்க்கலாம் இதைப் பாருங்கள் ஸ்கேலார் மற்றும் வெக்டர் பொட்டென்ஷியல்கள் நமது மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை எழுதுவோம் வாருங்கள் நாம் தற்போது காந்தம் அல்லாத பொருட்களைப் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஆண்டனா ப்ராப்ளம்களைப் பற்றி பேசும்பொழுது இந்த ஆண்டனா வெற்றிடத்தில் ரேடியேட் செய்து கொண்டிருக்கிறது மற்றும் இதுவே பொதுவான பெற்ற இடமாகும் இதைப் பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் வெற்றிடத்தின் μவை எடுத்துக் கொள்கிறேன் பொதுவாக நாம் காந்தப் பொருட்களை பற்றி இங்கே பேசவில்லை இந்த நிலையை நான் எளிதாக ∇ H என்று திருப்பி எழுத முடியும் இந்த சமன்பாடு இந்த வெக்டர் மற்றும் ஸ்கேலார் பொட்டன்ஷியல்களின் தொடக்கப் புள்ளிகளாக இருக்கிறது உங்களது ஸ்டாண்டர்ட் ஐடன்டீஸ்களை வெக்டர் கால்குலஸ் ல் நோக்கலாம் எந்த ஒரு வடிவத்தில் இருக்கும் வெக்டரும் இந்த சமன்பாட்டை திருப்தி படுத்துகிறது நான் H ஐ வேறு ஏதாவது ஒன்றால் மாற்ற முடியுமா மாற்ற முடிந்தால் இது எப்பொழுதுமே உண்மையாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தலாம் இது வந்து கர்ல் சரியா கர்லோட டைவெர்ஜன்ஸ் எந்த பீல்ட் ஆக இருந்தாலும் எப்பொழுதுமே 0 தான் நான் B 0 H1 A என்று எழுத முடியும் A வந்து எதுவாகவும் இருக்கலாம் இந்த தொடர்பு எப்பொழுதுமே திருப்தி படுத்த படும் நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளிலிருந்து கன்சிஸ்டன்ட் ஆன சிலவற்றை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன் இது வந்து மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் உடன் கன்சிஸ்டன்ட் ஆக இருக்கிறது இது வந்து முதல் யோசனை இரண்டாவது யோசனையை நாம் இன்னும் உபயோகப்படுத்தவில்லை ஆனால் நாம் உபயோக படுத்துவோம் எந்த ஒரு வெக்டர் பீல்ட்டையும் முழுமையாக கான்ஸ்டன்ட் வரை குறிப்பிடலாம் இது வந்து இந்த தொகுதியின் தொடக்கத்தில் நாம் வெக்டர் கால்குலஸ் ஐ படித்துக்கொண்டிருந்தபோது செய்தது மாணவன் கர்ல் கர்ல் மற்றும் டைவெர்ஜன்ஸ் நான் குறிப்பிட்ட வெக்டர் பீல்டு A காக இது இதனுடைய கர்ல் மற்றும் டைவெர்ஜன்ஸ் ஆல் முழுமையாக குறிப்பிடப்படுகிறது மாணவன் இதுவரைக்கும் நான் கர்ல் ஐ குறிப்பிட்டு வந்தேன் 1 டிகிரி ஆப் ஃப்ரீடம் இன்னும் என்னிடம் இருக்கிறது அது டைவெர்ஜன்ஸ் ஆகும் அதுபற்றி பின்னர் விரிவாகப்பார்க்கலாம் இப்போது என்னிடம் இது இருக்கிறது இதை வைத்து நான் என்ன செய்யமுடியும் நாம் நமது சமன்பாடுகளை 1 2 3 4 என்று வரிசைப்படுத்துவோம் நான் இப்போது சமன்பாடுகள் 1 மற்றும் 5 ஐ ஒன்று சேர்க்க முடியும் ஏனென்றால் நான் H க்கான உறவை சமன்பாடு 5 லிருந்து பெறுகிறேன் தற்போது என்ன நடக்கிறது E j A E jA 0 இது வந்து E இந்த சமன்பாடு எப்பொழுதுமே உண்மையாகவே இருக்கும் மாணவன் க்ராடியன்ட் இது வந்து சிலவற்றின் க்ராடியன்ட் போல் உள்ளது என்ற வடிவத்தில் இருந்தால் இது வந்து சமன்பாடு 6 EjA என்ற வடிவத்தில் இருந்தால் எப்பொழுதுமே சமன்பாடு 6 என்பது உண்மையாக இருக்கும் இது எனக்கு என்ன கொடுக்கிறது EjA இதை சமன்பாடு 7ஆக கொள்வோம் எதில் இருந்து தொடங்கலாம் நாம் A லிருந்து தொடங்கினோம் A லிருந்து நான் உங்களுக்கு சமன்பாடு 5 ஐ கொடுத்தேன் சமன்பாடு 5 எனக்கு H ஐ கொடுக்கிறது நான் H ஐ பெற்ற உடனே நான் கர்ல் ஆஃப் H எடுத்து E ஐ பெறுகிறேன் என்னிடம் E கான சமன்பாடு A மற்றும் ϕ வழியாக இருக்கிறது A மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் என்று அழைக்கப்படுகிறது Φ ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஆகும் இதுவரையில் நாம் இரண்டாவது பாயிண்டை பற்றி எதுவும் பேசவில்லை தற்போது அதுபற்றி பார்க்கலாம் நம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் மாணவன் முதல் சமன்பாட்டிற்கு கர்ல் கண்டுபிடிக்க வேண்டும் முதல் சமன்பாட்டிற்கு கர்ல் எடுங்கள் அது நம்மை சப்ஸ்டிட்யூட் செய்ய அனுமதிக்கும் நாம் இங்கே எழுதலாம் எனது முதல் சமன்பாடு E jH இப்போது நான் இரண்டு பக்கமும் கர்ல் எடுக்கிறேன் E j jA மாணவன் அடையாளத்தைப் பற்றி நாம் அடையாளத்தை செயல்படுத்த வேண்டும் நான் வேறு எதையாவது செய்யக்கூடாது அடுத்தது என்ன இந்த வழியில் நாம் வெக்டர் கால்குலஸ் அடையாளத்தை E க்கு செயல்படுத்த வேண்டும் இந்த சமன்பாடு சமன்பாடு 1 க்கு வழியாகும் நான் இரண்டாவது சமன்பாட்டை எடுத்துக்கொண்டு எந்த கர்ல் யும் செயல்படுத்த வில்லை எனில் என்ன நடக்கும் நாம் H JjE எடுக்கலாம் 1 J j jA A 2A J 2A jA j 2A2A A j J அந்த வழியும் இதே புள்ளியில்தான் வந்து சந்திக்கும் இதுவே நீளம் குறைந்த வழியாகும் எப்ஸிலோன் மற்றும் மியு பங்ஷன் ஆப் ஸ்பேஸ் ஆ அல்லது இல்லையா என்று பார்க்கலாம் முதலில் எடுத்துக்காட்டாக எப்ஸிலோன் பற்றி பார்க்கலாம் நான் இதை செய்யும் போது இது மறைமுகமாக இங்கே இருந்தது நான் இந்த டெல் ஆப்பரேட்டர் ஐ எடுத்தபொழுது எப்ஸிலோன் ஐ பங்ஷன் ஆப் ஸ்பேஸ் ஆக அனுமானிக்க இல்லை ஏன் இது சரியாக இருக்குமா ஏனென்றால் பொதுவாக வெற்றிடத்தில் ரேடியேட் செய்யும் ஆண்டனாவிற்கான மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தீர்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் வெற்றிடம் அதனால் என்னால் இப்படி அனுமானிக்க முடியும் மேலும் மியு μ ம் பங்ஷன் ஆப் ஸ்பேஸ் இல்லை என்று அனுமானம் செய்தேன் நான் H க்கு பதிலாக மியு μவை பதிலீடு செய்யும்போது நான் அதை கர்ல் க்கு வெளியே எடுத்து விட்டேன் இது இங்கே இருந்து இங்கே சென்றது இப்போது இந்த சமன்பாட்டை பார்க்கலாம் இதை சமன்பாடு 3 என்று அழைக்கலாம் சமன்பாடு 3 நாம் ஏற்கனவே பார்த்த ஏதாவது போல் இருக்கிறதா மாணவன் இல்லை சார் இது சிறிதளவு ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சமன்பாட்டை ஒத்திருக்கிறது இது வந்து ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சமன்பாடு அல்ல மாணவன் அது வந்து இங்கே இருக்கும் பிக் டேர்மை பாருங்கள் சில சமயம் இதை ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சமன்பாடு என்பதற்கு பதிலாக வெக்டர் வேவ் சமன்பாடு என்று அழைக்கலாம் இது வெக்டர் வேவ் சமன்பாடு போன்று உள்ளது இதற்கு எப்படி தீர்வு கண்டு பிடிப்பது மாணவன் இதிலிருந்து சார் இது வந்து ஹோரன்டேயஸ் சமன்பாடு இதற்கு எப்படி தீர்வு கண்டு பிடிப்பது என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் இங்கே பேக்ட் 2 ஐ பயன்படுத்துகிறேன் டைவெர்ஜன்ஸ் மற்றும் கர்ல் ஐ குறிப்பிடப்பட வேண்டும் என்பது பேக்ட் 2 ஆகும் நான் இப்போது A இன் டைவெர்ஜன்ஸ் ஐ குறிப்பிட்டால் டேர்ம் இன் எதிர்மறையின் டைவெர்ஜன்ஸ் கான மிகச்சிறந்த தேர்வாக எது இருக்கும் A j சரியா இதை குறிப்பிடும் சுதந்திரம் என்னிடம் இருந்தது சமன்பாடு 3 க்கு என்ன நடக்கும் 2A2A Jஎன்று பெறுகிறேன் என்பதை எப்படி தீர்ப்பது என்பது எனக்கு தெரியும் நான் இதை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமில்லை நான் இதை தேர்ந்தெடுக்க முடிந்தால் எண்ணியலின் தீர்க்கவே முடியாத கடினமான ப்ராப்ளத்தை கூட என்னால் தீர்க்க முடியும் இது லாரன்ஸ் கேஜ் என்று அழைக்கப்படுகிறது இது இங்கே டைவெர்ஜன்ஸ் என் தேர்வாக உள்ளது இன்னொரு கேஜ் கூலும்ப் கேஜ் ஆகும் இதில் மற்றும் சில தேர்வுகள் A இன் டைவெர்ஜன்ஸ் ஆக உருவாக்கப்படுகிறது இது ப்ராப்ளத்தை பொருத்தது பெரும்பாலான EM பிராப்ளம்ஸ் இன் அடிப்படையே இந்த மாதிரி தேர்ந்தெடுப்பதுதான் இது பிராப்ளம்ஸ் ஐ எளிதானதாக மாற்றுகிறது இந்த மாதிரி தேர்ந்தெடுத்தது பிராப்ளம்ஸ் ஐ எளிதானதாக மாற்றிவிட்டது ஏனென்றால் எனக்கு இந்த அருமையான வெக்டர் வேவ் சமன்பாடு கிடைத்திருக்கிறது இதை எப்படி தீர்ப்பது என்று நமக்குத் தெரியுமா ஆம் இந்த மாதிரி சமன்பாட்டை நேராக தீர்க்கும் வழி எது மாணவன் கிரீன்ஸ் பங்க்ஷன் Green's function பொதுவான இன்டெக்ரல் சமன்பாடு முறைகளில் கிரீன்ஸ் பங்க்ஷன் Green's function பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக சொல்வதானால் இது பங்க்ஷன் ஆப் ஸ்பேஸ் அல்ல ஏனென்றால் இது ஒரு கான்ஸ்டன்ட் இந்த சமன்பாட்டை எப்படி தீர்ப்பது என்று எனக்கு தெரியும் இதை நான் தீர்க்க விரும்புகிறேன் இது ஒரு தீர்வைத் தருகிறது மாணவன் சார் சொல்லுங்க சாரி சார் ஒன்றுமில்லை மாணவன் நமக்கு கிடைத்தால் சரியாகச் சொன்னீர்கள் இதை நான் தீர்க்க முடிந்தால் நாம் A எப்படி கணக்கிட முடியும் என்று பார்க்கலாம் மாணவன் சார் ஏன் இது ஒவ்வொரு ப்ரோக்ராமிற்கும் தனித்துவமாக இருக்க வேண்டும் இது ஒரே மாதிரியாகவும் இருக்கிறது கூலும்ப் கேஜ் இந்த தேர்வை டைவெர்ஜன்ஸ் A காக எடுக்காது இது மற்ற சில தேர்வுகளை எடுக்கும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் இது கன்ஸிஸ்டென்ட் ஆக இருக்க வேண்டும் நான் எதைத் தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு ஒரே E மற்றும் H யே கிடைக்க வேண்டும் உங்களது A மற்றும் ϕ வேறு வடிவத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரே E மற்றும் H யே பெறுவீர்கள் நான் இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன் இதில் சிறிது குழப்பமாக இருக்கிறது எலக்ட்ரிகல் இன்ஜினியர்ஸ் ஐ பொருத்தவரையில் A மற்றும் ϕ பிராப்ளம்சை தீர்க்க உதவும் மேத்தமேட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் களே இயற்பியல் வல்லுநர்கள் இந்த A மற்றும் ϕ க்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் எலக்ட்ரிகல் இன்ஜினியர்ஸ் நம்மால் பீல்ட்ஸ்யை மட்டுமே அளவிட முடியும் என்று சொல்கிறார்கள் இயற்பியல் வல்லுநர்கள் A க்கு சில முக்கியத்துவம் இருக்கிறது என்றும் அது அஹாரோனொவ் போஹ்ம் விளைவு என்றும் அது A க்கு முக்கியத்துவத்தை அளிக்கிறது என்றும் சொல்கிறார்கள் மேலும் அவர்கள் மிகவும் குறிப்பிட்ட குவாண்டம் இடத்தில் A க்கு உண்மையான பொருள் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் A தனித்துவமாக இருக்க வேண்டும் நாம் இந்த கேஜ் நிலையை அதிக கவனத்துடன் பார்க்க வேண்டும் பொதுவான ஆண்டனா பிராப்ளம்களில் இந்த பிரச்சனை இருக்காது நான் அஹாரோனொவ் போஹ்ம் Aharonov Bohm பெயரை இங்கே எழுதுகிறேன் இது ஒரு சுவாரஸ்யமான மாற்று வழியாகும் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா எப்படி இந்த சமன்பாட்டை கிரீன்ஸ் ஃபங்ஷன் மூலம் தீர்ப்பது என்றும் நமக்கு தெரியும் எது அந்தத் தீர்வு என்று சொல்ல முடியுமா மாணவன் D இல் D இல் மாணவன் இது வந்து கன்வல்யூஷன் இது வந்து இம்பல்ஸ் எனவே இது போர்ஸிங் பங்க்ஷன் உடன் கூடிய கன்வல்யூஷன் ஆப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆகும் நான் 2G k2G ஐ வரையறுத்து இருக்கிறேன் இந்த வரையறையில் கழித்தல் குறியீடு இருந்தால் AJrGrrdr என்று கிடைக்கும் இது வந்து 3D ஐ குறிக்கிறது 1D 2D 3D இது எத்தனை இன்டெக்ரல்கள் உள்ளன என்பதைப் பொறுத்தது இதுவும் இன்டெக்ரல்லின் வழியே கிடைக்கிறது நீங்கள் 2D 3D கிரீன்ஸ் பங்க்ஷன் Green's function ஐ அனுமானித்தால் இந்த பிராப்ளம் 2D ஆகும் மாணவன் ஆனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரே ஒரு திசை இருக்குமானால் அதில் எந்த இயற்பியலும் நடக்கவில்லை நீங்கள் அந்த திசையை நோக்கி இன்டெகிரேட் செய்யும்போது அந்த திசையில் ஒரு முடிவிலி உள்ளது xy இல் ஏதோ நடக்கின்றது ஆனால் z திசையில் ஒரு மாற்றமும் இல்லை நான் என்ன பெற்றிருக்கிறேன் நான் முடிவிலியை பெறுவேன் நீங்கள் அதை முறையாகவும் மற்றும் சரியாகவும் ரத்து செய்ய முடிந்தால் நன்றாக இருக்கும் நீங்கள் கூடக்கொஞ்சம் வேலை இந்த முறையில் செய்ய வேண்டியது இருக்கும் நான் தற்போது எல்லாவற்றையும் சுருக்கமாக காண்போம் இது ஒரு பிராப்ளம் இன் ஓட்டம் ஆகும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது மின் ஓட்டம் J இது ஆண்டனா வில் ஓடிக் கொண்டிருக்கிறது நான் சமன்பாடு ஐந்திலிருந்து μJ மற்றும் G இன் கன்வல்யூஷன் மூலம் A வை கண்டுபிடிக்க முடியும் இரண்டாவதாக A வை பெற்றவுடன் வேறு என்ன பெற முடியும் H சரியா இதன் வரையறை என்ன நான் கீழ்க்கண்ட சமன்பாட்டை உபயோகப்படுத்த போகிறேன் 1 A மூன்றாவதாக நமக்கு மின்புலம் இல் விருப்பம் இருக்கிறது நம்முடைய நோக்கமே மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தை கண்டுபிடிப்பதே E ஐ கண்டுபிடிப்போம் மாணவன் வரையறைகளின்படி E jA இதிலிருந்து இங்கே jA என்று எழுத முடியும் E ஐ கண்டுபிடிப்பதற்கு இது ஒரு வழியாகும் E jA E ஐ கண்டுபிடிப்பதற்கு இது எளிமையான வழியா அங்கே எலக்ட்ரிக் வெக்டர் பொட்டன்ஷியல் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நீங்களும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மாணவன் மேக்ஸ்வெல் இன் சமன்பாடு மேக்ஸ்வெல் இன் சமன்பாடு என்பது சரி H எனக்குத் தெரிந்தால் E ஐ H லிருந்து பெறலாம் E என்பது என்ன நான் கர்ல் ஆப் H ஐ பயன்படுத்த முடியும் ஏனென்றால் நான் ஏற்கனவே இரண்டாவது ஸ்டெப்பில் H ஐ கணக்கிட்டு இருக்கிறேன் HJjE என்று எனக்கு தெரியும் E ஐ நான் பெறுவேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்ல் ஆப் H எடுக்க வேண்டும் மாணவன் மாணவன் கேஜ் இன் வித்தியாசத்தைப் பற்றி எப்ஸிலோன் மற்றும் μ எனக்கு தெரிந்திருந்தால் பீல்ட்ஸ் யூனிக் ஆக இருக்கும் என்று யூனிக்னெஸ் தியரம் சொல்லவில்லை யூனிக்னெஸ் தியரம் என்ன சொல்கிறது என்றால் E மற்றும் H பீல்ட்ஸ் இன் டான்ஜென்ஷியல் மூடப்பட்ட கன்டோர் மீது எனக்கு தெரிந்தால் எல்லா இடத்தில் உள்ள பீல்ட்ஸ் உம் எனக்கு தெரியும் மற்றும் அவை யூனிக் ஆக இருக்கும் ε μ ஐ மட்டும் தெரிந்திருப்பது போதாது முடிவில்லாத பீல்ட்ஸ் வெற்றிடத்தில் உள்ளன நான் மின் ஓட்டத்தின் வடிவத்தை மாற்றும் போதெல்லாம் எனக்கு வேறுவிதமான ரேடியேஷன் தியரி கிடைக்கும் கேஜ் நிலை யூனிக்னெஸ் தியரம் ஐ மீற வில்லை ஏனென்றால் வெவ்வேறு கேஜ் நிலைகளிலும் எனக்கு ஒரே E மற்றும் H யே கிடைக்கிறது எனக்கு ஒரே E மற்றும் H யே கிடைத்தால் கன்டோர் மேல் உள்ள டான்ஜென்ஷியல் பீல்ட்ஸ் ஒன்றாகவே இருக்கும் எனவே யூனிக்னெஸ் தியரம் மீறப்படவில்லை மாணவன் நீங்கள் ஒரே பீல்ட்ஸ் யே பெறுகிறீர்கள் இது இடைப்பட்ட வேரியபில் போல் உள்ளது நீங்கள் அதையே உபயோகப் படுத்தி இருக்கிறீர்கள் நானும் அதையே எழுதப்போகிறேன் எந்த ஆண்டனா ப்ராபளத்திலும் இது நாம் செய்த மாதிரியே இருக்கும்